ஒரு பிளேன் கைனெடிக்ஸ் சம்பந்தமான ஒரு எளிய உதாரண கணக்கீட்டை பார்க்கலாம் 64N எடை கொண்ட ஒரு பிளாக் மேற்கண்ட படத்தில் காட்டப்பட்டுள்ளது அதனுடைய மேற்பரப்பிலிருந்து 1m தூரத்தில் 32N மதிப்பு கொண்ட செயல்படுகிறது இந்த பிளாக் சதுர வடிவில் உள்ளது அதன் பக்க அளவுகள் 4m x 4m ஆகும் மேலும் இந்த பிளாக் ஒரு பரப்பின் மீது உள்ளது அங்கு கோஎபிஷியன்ட் ஆப் பிரிக்ஸன் ஆகும் இந்த நிலையில் நாம் சென்டர் ஆப் மாஸின் ஆக்சலேரேஷன் மற்றும் செங்குத்து விசை செயல்படும் புள்ளி ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் அதற்கு முதலில் நாம் பிரீ பாடி டயக்ராம் வரைய வேண்டும் எனவே இதை நாம் மீண்டும் மீண்டும் செய்யப் போகிறோம் இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பெறும் முக்கியமான திறன் என்னவென்றால் துல்லியமாக பிரீ பாடி டயக்ராம் வரைவதே ஆகும் 4m நீளம் கொண்ட இரண்டு பக்க அளவுகள் அதன்மீது செயல்படும் விசை 32 இரண்டு பக்கங்களிலிருந்தும் 2m தொலைவில் உள்ள சென்டர் ஆப் மாஸ் சென்டர் ஆப் மாஸ் வழியே செயல்படும் பிளாக்கைனெ் எடை 64N ஆகியவை கொண்ட பிரீ பாடி டயக்ராமை படத்தில் காட்டியுள்ளவாறு வரைய வேண்டும் அந்த பிளாக் ஆனது வலதுபுறம் நோக்கி சறுக்குவதாக கொள்க எனவே பிளாக் ஆனது எனக்கு வலதுபுறம் நோக்கி சறுக்குவதாக கொண்டால் ஏற்படும் உராய்வு விசையானது செங்குத்து எதிர்வினை மற்றும் ஆகியவற்றின் பெருக்கல் பலனாகும் இது செங்குத்து எதிர்வினை எங்கு உள்ளதோ அங்கு நிகழும் இங்கு பிரீ பாடி டயக்ராமின் யுத்தி என்னவென்றால் பிளாக்கிற்கு கீழே இருக்கும் பரப்பு நீக்கப்பட்டு அதனுடைய நிகர விளைவுகள் இவ்விரு விசைகளால் பூர்த்தி செய்யப்படுகிறது அவை உராய்வு விசை மற்றும் செங்குத்து விசை N ஆகும் மேலும் இந்த செங்குத்து விசை எந்த புள்ளியில் செயல்படுகிறது என்று எனக்கு தெரியாது எனவே தூரம் d தெரியாது ஆனால் சென்டர் ஆப் மாஸ் எது என்பது தெரியும் ஒருவேளை a என்பது பொருளின் ஆக்சலேரேஷன் எனக் கொண்டால் அந்த பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டர் கூடுதலானது சென்டர் ஆப் மாஸின் ஆக்சலேரேஷன் மற்றும் நிறை ஆகியவற்றின் பெருக்கல் பலனாகும் இது வெக்டர் வடிவில் என்று எழுதலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட நிலையில் கிடைமட்ட திசையில் செயல்படும் அனைத்து விசைகளும் அந்தப் பொருள் நகர்வதற்கு காரணமாகிறது செங்குத்து திசையில் செயல்படும் அனைத்து விசைகளும் அந்த பொருள் அந்த திசையில் நிலையான சமநிலையாக இருப்பதற்கு துணைபுரிகிறது இதை நாம் கோஆர்டினேட்களில் குறிக்கலாம் இப்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த கணக்கீட்டில் y அச்சில் மேல்நோக்கிய விசையை நேர்குறியாக கொள்ள வேண்டும் மேலே உள்ள வெக்டர் சமன்பாட்டை x மற்றும் y அச்சில் இரண்டு கூறுகளாக பிரிக்க வேண்டும் y அச்சில் மேல்நோக்கிய விசையை நேர்குறியாக எடுத்துக்கொண்டால் ஆகும் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் y அச்சில் எந்த ஒரு ஆக்சலேரேஷனும் இல்லை அல்லது கிடைமட்ட விசைகளை பொருத்தவரை வலதுபுறம் இருப்பது நேர்குறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குறியீட்டு முறைகளையே நான் இங்கு காட்டி இருக்கிறேன் நாம் எடுத்துக் கொண்ட கணக்கீட்டிற்கு நம் வசதிக்காக இந்த குறியீட்டு முறைகளை தேர்ந்தெடுத்துள்ளேன் வலதுபுறம் இருப்பதை நேர்குறியாகவோ அல்லது இடதுபுறம் இருப்பதை எதிர்குறியாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை கிடைமட்ட திசையிலுள்ள விசைஎன்று எனக்கு தெரியும் இந்த இரண்டு விசைகளும் கிடைமட்ட திசையில் செயல்படுகைனெ்றன வலதுபக்க திசையில் செயல்படும் விசைகளை நேர்குறியாக எடுத்துக்கொண்டால் 6410 நான் எடுத்துக்கொண்டேன் இந்த பாடத்தில் இதுமாதிரியான குறியீட்டு முறைகளையே நாம் பயன்படுத்த போகிறோம் இந்த தருணத்தில் நமது கணக்கீட்டில் 9 8 என்று எண்களை பயன்படுத்தி மேலும் சிக்கலாக்க வேண்டாம் இதுவே நிறை மற்றும் ஆக்சலேரேஷனின் பெருக்கற்பலனாகும் செங்குத்து எதிர்வினை 64N என்று நமக்கு தெரியும் எனவே இந்த சமன்பாட்டை தீர்க்கும் பொழுது என்று கிடைக்கிறது இதுவே ஆக்சலேரேஷன் ஆகும் சென்டர் ஆப் மாஸ் ஆனது என்ற ஆக்சலேரேஷனில் செயல்படுகிறது இதிலிருந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டம் மட்டுமே சென்டர் ஆப் மாஸை நிர்ணயிக்கிறது எனவே 2 5 என்பது கிடைமட்ட திசையில் வலதுபுறம் செயல்படுகிறது இது அம்பு குறியீடு காட்டப்பட்டுள்ளது இதை வெக்டர் வடிவில் என்று எழுதலாம் அடுத்து நாம் பார்க்கப்போவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்டம் சமன்பாடாகும் இது Gஐ பொருத்து செயல்படும் அனைத்து மொமெண்ட்டம் கூடுதலானது IG இன்றும் ஆகியவற்றின் பெருக்கல் பலனாகும் இதில் நான் வெக்டர் குறியீடுகளை பயன்படுத்தவில்லை என்பதை நீங்கள் முதலில் இருந்தே பார்க்கலாம் ஏனென்றால் இவை அனைத்தும் ஸ்கேலார் அளவுகள் ஆகும் பிளேன் கைனெடிக்ஸ் பொறுத்தவரை மொமெண்ட் என்பது வெக்டர் அளவு என்பதே உண்மை ஆனால் திசையானது காகிதத்தின் தளத்திலிருந்து வெளி நோக்கிய திசையில் நேர்மறையாகவோ அல்லது காகிதத்தின் தளத்திலிருந்து உள் நோக்கிய திசையில் எதிர்மறையாகவோ இருக்கும் அதைப் போலவே என்பது காகிதத்தின் தளத்திலிருந்து வெளி நோக்கிய திசையில் அல்லது காகிதத்தின் தளத்திலிருந்து உள் நோக்கிய திசையில் இருக்கும் எனவே இதை முழுவதும் வெக்டர் என்று கூறுவது தேவையற்றது அதனால் இது எளிதாக ஸ்கேலார் அளவில் குறிக்கப்படுகிறது இது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம் ஆனால் இங்கு திசையானது காகிதத்தின் தளத்திற்கு செங்குத்துக் கோடு வழியே செயல்படுகிறது நாம் முன்பு கூறிய கருத்துக்களின் படி மொமெண்ட் மற்றும் மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா ஆகியவற்றை சென்டர் ஆப் மாஸை பொருத்து கணக்கிட வேண்டும் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று பார்க்கலாம் முதலில் இந்த குறிப்பிட்ட நிலையில் இங்கு ஒரு பரப்பு உள்ளது அது இந்த பொருளை சுற்ற வைக்கிறது நாம் உற்று நோக்கும் தருணத்தில் பொருள் சுழல்வதாக கொள்க பொருளானது நாம் டிப்பிங் அனுமதித்தால் மட்டுமே சூழலும் ஒருவேளை பொருளானது வலதுபுறம் சறுக்கி நகர்ந்தால் அங்கே டிப்பிங் இல்லை டிப்பிங் என்றால் அந்த பொருள் பரப்பின் மீது சுழலவில்லை என்று அர்த்தம் இங்கே பொருளானது சறுக்குவதால் எனவே Gஐ பொருத்து கணக்கிடப்பட்ட அனைத்து மொமெண்ட்களின் கூட்டுத்தொகை 0 ஆகும் அதற்கு கடிகார முள் எதிர்திசையில் செயல்படும் அனைத்து மொமெண்ட்களை நேர்குறியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் கொடுக்கப்பட்ட கணக்கீட்டில் நம் வசதிக்கு ஏற்ப குறியீட்டு முறைகளை மாற்றிக் கொள்ளலாம் ஆனால் முழு கணக்கீட்டிற்கும் ஒரே மாதிரியான குறியீட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் இங்கு d என்ற தொலைவில் ஒரு செங்குத்து விசை செயல்படுகிறது அது அதற்கு கடிகார முள் எதிர்திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது இந்த குறியீட்டு முறையை வைத்துக்கொண்டு N ஆனது கடிகார முள் எதிர்திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது என்று கூறலாம் 32N விசையானது சென்டர் ஆப் மாஸிலிருந்து 1m மேலே செயல்படுகிறது மற்றும் அது கடிகார முள் திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது அதனால் அதற்கு எதிர்க்குறியை பயன்படுத்தலாம் என்பது பரப்பின் அடிப்பகுதியில் உண்டாகும் உராய்வு விசை ஆகும் மற்றும் இது Gஐ பொருத்து கடிகார முள் திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது இதன் மதிப்பு 0 25 x 64 ஆகும் செங்குத்து எதிர்வினையின் மதிப்பை இங்கே நாம் பயன்படுத்தலாம் ஏனென்றால் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் இதை 2m ஆல் பெருக்க வேண்டும் 2m என்பது உராய்வு விசையின் மொமெண்ட் ஆர்ம் ஆகும் இதை மீண்டும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் உருவாக்குகிறேன் N G 32 மற்றும் எடை செயல்படும் புள்ளி மற்றும் உராய்வு விசை செயல்படும் எடையின் மதிப்பு 64 சென்டர் ஆப் மாஸ் வழியே செல்லும் மொமெண்ட் ஆர்ம் 0 ஆகியவை படத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே இங்கு நான்கு விசைகள் செயல்படுகைனெ்றன 32N விசையானது ப்ளாக்கை இருக்கிறது என்பது நழுவும் பரப்பின் மீது ஏற்படும் உராய்வு விசை செங்குத்து எதிர்வினை மற்றும் இவை அனைத்தின் கூடுதல் 0 ஆகும் ஏனென்றால் இந்த ப்ளாக் ஆனது முழுவதுமாக நழுவுகிறது

இந்த சமன்பாட்டை மேலும் சுருக்கும் பொழுது என்று கிடைக்கிறது எனவே இந்த விசையானது ப்ளாக்கைனெ் அடிப்பாகத்தில் சென்டர் ஆப் மாஸ்க்கு வலதுபுறத்தில் செயல்படுகிறது உண்மையில் இந்த பிளாக் ஆனது மொத்த பரப்பின் மீதும் இருந்தால் நாம் செங்குத்து எதிர்வினை மற்றும் உராய்வு விசை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளவேண்டும் ப்ளாக்கைனெ் அடிப்பாகத்தில் உள்ள ஒவ்வொரு துகளின் மீதும் செங்குத்து எதிர்வினை பரவலாக செயல்படுகிறது எனவே வெவ்வேறு புள்ளிகளில் உள்ள உராய்வு விசையானது அந்த இடத்தில் செயல்படும் செங்குத்து எதிர்வினைக்கு விகிதாசாரமாக இருக்கும் இங்கு நாம் என்ன செய்தோம் என்றால் பரவலாக உள்ள இரண்டு விசைகளுக்கு பதிலாக இரண்டு புள்ளிகளில் செயல்படும் விசைகளாக மாற்றி உள்ளோம் ஒன்று d இருக்கும் இடத்தில் கிடைமட்டமாக செயல்படும் மற்றொன்று அடிப்பாகத்தில் பரவலாக உள்ள ஒரு புள்ளியில் சென்டர் ஆப் மாஸுக்கு 1m வலது பக்கம் செயல்படும் செங்குத்து எதிர்வினை ஆகும் இப்பொழுது கேள்வியின் இரண்டாவது பகுதிக்கு வருவோம் இப்பொழுது மீண்டும் மேலே சென்று கணக்கீட்டை படிக்கலாம் நிலைப்பு தன்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் 4 வினாடிகளில் பொருளின் நிறை மையம் பயணிக்கும் தூரத்தை கணக்கிட வேண்டும் இந்த பிளாக்கைனெ் லீனியர் ஆக்சலேரேஷன் 2 5 என்று நமக்கு தெரியும் அது 4s நேரத்தில் எவ்வளவு தூரம் நகரும் இதற்கு நாம் நேரம் மற்றும் ஆக்சலேரேஷன் சம்பந்தப்பட்ட பழைய சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம் இங்கே u என்பது 0 ஆகும் அதாவது ஆரம்பத்தில் இந்த பிளாக் ஆனது நகராமல் நிலையாக இருக்கிறது எனவே 20m ஆகும் அதாவது இந்த பிளாக் 4s நேரத்தில் 20m நகரும் இங்கு நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த சமன்பாடானது கைனெமேட்டிக்ஸ் துகள்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது ஆனால் நாம் ரிஜிட் பாடி பற்றி கலந்துரையாடுகிறோம்

இந்த சமன்பாட்டின் நோக்கமானது கைனெமேட்டிக்ஸ் புள்ளி துகள்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது நகரும் தூரம் என்பது நேரத்தை சார்ந்தது என்பதால் இங்கே இதே சமன்பாட்டை பொருத்திப் பார்க்கலாம் ஏனென்றால் இந்த பொருளுக்கு 2 டிகிரி ஆஃப் ஃபிரீடம் மட்டுமே உள்ளது அதாவது இரண்டு ட்ரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃபிரீடம் மட்டுமே உள்ளது மற்றும் ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃபிரீடம் இல்லை அந்த திசையில் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் 0 ஆகும் எனவே பொருளானது உண்மையில் ஒரு பரிமாண இயக்கத்தில் மட்டுமே உள்ளது என்று கூற முடியாது y அச்சில் ஆக்சலேரேஷன் கூட 0 ஆகும் ரிஜிட் பாடியை கணக்கீட்டிற்காக ஒரு புள்ளி துகளாக நாம் கருதினால் கூட கைனெமேட்டிக்ஸ் என்பது ஒரு முறையான வழிமுறையாகும் இது ஒரு எளிமைப்படுத்தல் எல்லா வகையிலும் உதவும் என்னிடம் ஒரு கார் இருப்பதாக கருதுக பொதுவாகவே உண்மையில் கார் ரிஜிட் பாடி என்பது ஒரு ஆகும் இது a என்ற புள்ளியில் இருந்து b புள்ளிக்கு ஆக்சலேரேஷன் அல்லது டீசலரேஷனுடன் நகர்வதாக கொள்க நகரும் தூரம் மற்றும் அதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஆகியவற்றை ஒரு புள்ளிக்கான லாஸ் ஆப் கைனெமேட்டிக்ஸ் கொண்டு கணக்கிடலாம் முந்தைய உதாரணங்களில் பார்த்ததுபோல ரொடேஷனல் கைனெமேட்டிக்ஸ் பற்றி கருதத் தேவையில்லை இதை நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வியின் கடைசிப் பகுதிக்கு வருவோம் அது என்னவென்றால் எந்த ஒரு பெரும விசை செயல்படும் பொழுது அந்த பொருளானது டிப்பிங் ஆகாமல் இருக்கும் என்பதே ஆகும் பிளாக்கை மீண்டும் இங்கே உருவாக்கலாம் நாம் அளிக்கக் கூடிய பெரும விசை F இங்கு காட்டப்பட்டுள்ளது கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் அளிக்கப்படும் விசையின் மதிப்பை அதிகரித்தால் செங்குத்து எதிர்வினை செயல்படும் புள்ளி வலதுபுறம் நகர்கிறது செங்குத்து எதிர்வினை P என்ற முனையில் செயல்படும்போது கட்டுப்படுத்தும் நிலை ஏற்படுகிறது ஏனென்றால் மேலும் இந்த விசையை அதிகரிக்கும் போது மொமெண்ட் உருவாகி பொருளானது முனையிலிருந்து மேலெழும்ப காரணமாகிறது எனவே டிப்பிங் நிலையை அடைவதற்கான அதிகபட்ச விசையின் மதிப்பை கண்டறியவேண்டும் டிப்பிங் என்பது முழு பொருளும் நகரத் தொடங்குகிறது எனவே அது சுழன்று மற்றும் விழுகிறது எனவே டிப்பிங் நிலையில் பொருளின் பிரீ பாடி டயக்ராம் வரையலாம் செங்குத்து எதிர்வினை எந்த மதிப்பை கொண்டிருந்தாலும் அது p என்ற புள்ளியில் செயல்படுகிறது உராய்வு விசை இன்னும் செயல்பாட்டில் உள்ளது பொருளின் எடையானது சென்டர் ஆப் மாஸ் வழியே செயல்படுகிறது F என்ற விசையின் மதிப்பு தெரியாது ஆனால் சென்டர் ஆப் மாஸிலிருந்து 1m மேலே செயல்படுகிறது இந்த அனைத்து விசைகளும் இங்கே செயல்படுகிறது முதலில் அந்த பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் கூடுதலானது அதன் நிறை மற்றும் சென்டர் ஆஃப் மாஸின் ஆக்சலேரேஷன் ஆகிவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமம் என்று எழுதலாம் செங்குத்து திசையில் அதன் சமநிலையை உறுதிப்படுத்துவதற்காக மேல்நோக்கி செயல்படும் விசைகளை நேர்குறியாக எடுத்துக் கொள்வோம் அதேபோல் செங்குத்து எதிர்வினையின் மதிப்பு 64N ஆகும் இது மாறவில்லை அதேபோல் கிடைமட்டமாக செயல்படும் விசைகளையும் எடுத்துக் கொள்வோம் இதில் பிளாக் நகரும் திசையில் செயல்படும் விசைகள் நேர்குறியாக கருத வேண்டும் கிடைமட்ட திசையில் செயல்படும் விசை Fலிருந்து ஐ கழித்தால் அது அதன் நிறை மற்றும் சென்டர் ஆஃப் மாஸின் ஆக்சலேரேஷன் ஆகிவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமம் ஆகும் இன்னும் துல்லியமாக பின்வருமாறு எழுதலாம் எனவே ஆகும் இப்பொழுது மற்றும் ஆகியவற்றின் மதிப்பு தெரியாது விசை அல்லது ஆக்சலேரேஷன் ஆகியவற்றை கணக்கிட முடியவில்லை எனவே கடிகார முள் எதிர்திசையில் உருவாகும் மொமெண்ட்டை நேர்குறியாக எடுத்துக் கொண்டு என்று எழுதலாம் டிப்பிங் நிலையில் ஆகும் பிரீ பாடி டயக்ராம் உதவியுடன் நாம் எதை கணக்கிடலாம் F என்பது கடிகார முள் திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது இதை என்று எழுதலாம் 64N மதிப்புள்ள செங்குத்து எதிர்வினையானது கடிகார முள் எதிர்திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது இங்கு மொமெண்ட் ஆர்ம் மதிப்பு 2m ஆகும் எனவே இப்போது இந்த தூரம் 2m கூட கடிகார முள் திசையில் மொமெண்ட்டை உண்டாக்குகிறது எனவே இதுவும் எதிர்குறி கொண்டது இதன் மொமெண்ட் ஆர்ம் மதிப்பு 2m ஆகும் மீண்டும் ஒருமுறை முழுமைக்காக எடையின் மொமெண்ட் ஆர்ம் மதிப்பு 0 எனக் கொள்ளலாம் டிப்பிங் நிலையில் இந்த அனைத்து மொமெண்ட்களின் கூடுதல் 0 ஆகும்

இது நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்று பார்க்கலாம் எனவே என்பது டிப்பிங் நிலையை அடைய தேவைப்படும் அதிகபட்ச விசை ஆகும் நம்முடைய பிரேம் ஆஃப் ரெஃபரென்ஸ் என்பது அதாவது அச்சானது பிளாக்கின் சென்டர் ஆஃப் மாஸ் மீது உள்ளது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் G ஐ நாம் அனைத்து விதமான ஆங்குலர் மொமெண்ட்டம் கன்வர்சேஷன் கணக்கீடுகளை கையாள்கிறோம் சில நேரங்களில் அதிக எண்ணிக்கையிலான விசை எந்த புள்ளியின் வழியே செயல்படுகிறது என்பதை அறிந்துகொள்ள நீங்கள் ஆர்வமுடன் இருப்பீர்கள் எனவே ஆங்குலர் மொமெண்ட்டம் கன்சர்வேஷன் சமன்பாட்டின் இடது புறம் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மொமெண்ட் மட்டுமே உள்ளது நீங்கள் கணக்கீடுகளை தீர்க்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் முதன்மையாக ஏனெனில் லா ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்டம் கன்செர்வேஷனில் அனைத்து மொமெண்ட்களின் கூடுதலானது மாறும் ஆங்குலர் மொமெண்ட்டத்தின் விகிதத்திற்கு சமமாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது நிலையாக உள்ள ஒரு புள்ளியை பொருத்து அல்லது சென்டர் ஆப் மாஸை பொருத்து கணக்கிடப்படும் ஆங்குலர் மொமெண்ட்டத்திற்கு மட்டுமே பொருந்தும் இந்த இரண்டு நிலைகளில் மட்டுமே லா ஆப் ஆங்குலர் மொமெண்ட்டம் கன்செர்வேஷன் செல்லுபடி ஆகும் வேறொரு புள்ளியை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முனையில் இருக்கும் புள்ளி Pஐ பொருத்து டிப்பிங் நிலையை வரையறுக்கலாம் P என்ற புள்ளியை பொருத்து மொமெண்ட்டை கணக்கிட வேண்டும் என்றால் அது ஆங்குலர் மொமெண்ட்டம் கன்வர்ஷேசனில் தவறான வழிமுறையில் சென்று முடிவடையும் மீண்டும் ஒரு முறை அந்த பிளாக்கை இங்கு வரைகிறேன் Gன் மதிப்பு 64N F என்ற விசை விசையின் மதிப்பு தெரியாது ஆனால் செங்குத்து எதிர்வினை P என்ற புள்ளி வழியே செயல்படும் உராய்வு விசையின் மதிப்பு தெரியும் Pஐ பொருத்து செயல்படும் அனைத்து மொமெண்ட்களின் கூடுதல் 0 என்று தவறுதலாக எழுதுகிறேன் அதனால் என்ன கிடைக்கும் மீண்டும் கடிகார முள் எதிர் திசையை நேர்குறியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது எடை 64N கடிகார முள் எதிர் திசையில் மொமெண்ட்டை உருவாக்குகிறது விசையின் மொமெண்ட் கடிகார முள் திசையில் செயல்படுகிறது மற்றும் அதனுடைய மொமெண்ட் ஆர்ம் தூரம் 3m ஆகும் செங்குத்து எதிர்வினை மற்றும் P என்ற புள்ளி வழியாக செயல்படும் உராய்வு விசை போன்ற அனைத்து விசைகளின் கூடுதல் ஆகும் எனவே அந்த இரண்டு விசைகளுடன் மொமெண்ட் ஆர்ம் இல்லை இது 0 ஆக இருக்கும் என்று நாம் கூறலாம் அது என்று அளிக்கிறது இது தவறு இது தவறான விடையை நாம் பெறுவதற்கு காரணம் P என்பது ஆக்சலேரேஷனுடன் நகர்கிறது என்பதை மறந்துவிட்டோம் P என்பது ஆக்சலேரேஷனுடன் நகர்கிறது என்று எடுத்துக் கொண்டால் ஒரு முழுமையாக பின்வருமாறு எழுதலாம் G என்பது சென்டர் ஆப் மாஸுடன் தொடர்புடைய லீனியர் மொமெண்ட்டம் ஆகும் என்பது பூஜ்ஜியம் இல்லாத மதிப்பாகும் நாம் இதை புறக்கணித்துவிட்டோம் எளிமையாகக் கூற வேண்டும் என்றால் இது பகுதி ஆகும் ஆனால் P என்ற புள்ளியை பொருத்து செயல்படும் அனைத்து மொமெண்ட்களின் கூடுதல் 0 அல்ல டயனமிக்ஸ் கணக்கீட்டை தீர்க்கும் வழி முறையில் நாம் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் பொருட்களின் டயனமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கணக்கீடுகளில் தயவுசெய்து மொமெண்ட்டை சென்டர் ஆப் மாஸை பொருத்து கணக்கிட வேண்டும் எனவே கண்மூடித்தனமாக எல்லா கணக்கீடுகளுக்கும் இதைச் செய்தால் நீங்கள் ஒருபோதும் கணக்கீட்டிற்குள் செல்ல முடியாது நீங்கள் கவனமுடன் அறிவியல் வழிமுறைகளை பின்பற்றி செயல்பட்டால் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த கணக்கீட்டில் செங்குத்து எதிர்வினையால் உண்டாகும் மொமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டது போல கணித முறை சற்று சிக்கலானதாக இருக்கலாம் ஒருவேளை Pஐ எடுத்துக்கொண்டால் செங்குத்து எதிர்வினை மற்றும் உராய்வு விசையால் ஏற்படும் மொமெண்ட்டை கணக்கில் கொள்ள தேவை இல்லை Pஐ புரிந்து கொள்ள முடியாத நிலையில் மாட்டிக்கொள்வோம் இங்கு ஏற்படும் மொமெண்ட் ஆனது ஆக்சலேரேட் ஆகும் புள்ளியை பொருத்து கணக்கிடப்படுகிறது எனவே இந்த குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் Gஐ சென்டர் ஆப் மாஸாக வைத்துக்கொண்டால் அதைப்பொருத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்டம் கணக்கிடலாம் ஒருவேளை G ஆனது ஆக்சலேரேஷனுடன் நகர்ந்தால் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்டம் லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்ட்டத்தை ஒத்து இருக்கும் இந்த விவாதத்தை அடுத்த விரிவுரைகளில் இன்னும் பல உதாரணங்களுடன் தொடரலாம்